கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் இன்டர்நெட் புரோட்டோகால் பாடத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எனவே டிரான்ஸ்போர்ட் லேயர் மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயரின் கீழ் உள்ள பல்வேறு சேவைகள் குறித்து விவாதிக்கிறோம் எனவே டிரான்ஸ்போர்ட் லேயரில் உள்ள அடிப்படை செயல்திறன் தொகுதிகள் மற்றும் ஒரு அனுமான டிரான்ஸ்போர்ட் லேயர் நெறிமுறையுடன் கடந்த வகுப்பில் விவாதித்தோம் அப்ளிகேஷன் லேயருடன் டிரான்ஸ்போர்ட் லேயரை எவ்வாறு இணைப்பீர்கள் எனவே இந்த சொற்பொழிவில் டிரான்ஸ்போர்ட் லேயரில் உள்ள பஃபர் மேனேஜ்மெண்ட் பொறிமுறையைப் பற்றி விவாதிப்போம் பின்னர் கஞ்ஜசன் கன்ட்ரோல் வழிமுறைகளின் விவரங்களை ஆராய்வோம் எனவே பஃபர் மேனேஜ்மெண்ட்டில் சென்டரின் பக்கத்திலும் ரிசீவர் பக்கத்திலும் கடைசி வகுப்பில் பார்த்தது போல ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் பஃபரை பராமரிக்கிறோம் இது ஒரு மென்பொருள் பஃபர் க்கியுவாகவும் அந்த க்கியுவில் சென்டரின் பக்கத்திலும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் சில டேட்டாவை அனுப்புகிறீர்கள் டேட்டாவை அந்த க்கியுவில் வைத்து பின்னர் உங்கள் ரேட் கன்ட்ரோல் அல்காரிதம் அடிப்படையில் டிரான்ஸ்போர்ட் லேயர் வரிசையில் இருந்து டேட்டாவைப் பெற்று நெட்வொர்க் லேயரின் நம்பமுடியாத ஐபி லேயருக்கு அனுப்பும் மறுபுறம் ரிசீவர் பக்கத்தில் உங்களிடம் ஒரு க்கியு உள்ளது அங்கு நெட்வொர்க் லேயரிலிருந்து டேட்டாக்கள் க்கியுவில் வைக்கப்படுகின்றன பின்னர் அப்ளிகேஷன் அந்த க்கியுவில் இருந்து டேட்டாவைப் பெறும் இப்போது இந்த வரைபடத்தைப் பார்ப்போம் எனவே இங்கே நெட்வொர்க் லேயரில் இந்த ஐபி பெறுதல் என்பது மீண்டும் நெட்வொர்க் லேயரில் உள்ள ஐபி லேயரிலிருந்து டேட்டாவைப் பெறும் ஒரு கற்பனையான செயல்பாடாகும் மேலும் இது டேட்டாவை க்கியுவில் வைக்கிறது மற்றும் இந்த க்கியு ஆனது டிரான்ஸ்போர்ட் லேயரில் உள்ள பஃபராகும் இது அப்ளிகேஷனுக்கு ஒத்திருக்கிறது எந்த பஃபரில் நீங்கள் டேட்டாவை வைக்க வேண்டும் என்பதை அடையாளம் காண போர்ட் எண்ணைப் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த நெட்வொர்க் லேயர் டேட்டாவை டிரான்ஸ்போர்ட் லேயரில் வைத்தவுடன் அப்ளிகேஷனிலிருந்து நீங்கள் ரீட் சிஸ்டம் காலைப் பயன்படுத்த வேண்டும் அல்லது ரைட் சிஸ்டம் கால் போன்ற பிற சிஸ்டம் கால்கள் உள்ளன ரைட் சிஸ்டம் கால் மூலம் டிரான்ஸ்போர்ட் டேட்டாவைப் பெறுக எனவே சாக்கெட் புரோகிராமிங் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த ரீட் சிஸ்டம் காலை பின்னர் விவாதிப்போம் எனவே ரீட் சிஸ்டம் காலைப் பயன்படுத்தி படிக்க நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயரிலிருந்து டேட்டாவைப் பெறுவீர்கள் இந்த ரைட் காலை சென்டரின் பக்கத்தில் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் டேட்டாவைப் படிக்கவும் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செயல்படுத்தல் குறித்தும் பயன்பாட்டில் ரிசீவர் பக்கத்தில் உள்ள ரீட் காலைப் பயன்படுத்தலாம் ஏனெனில் இந்த செயல்பாட்டின் முழு பகுதியும் கர்னலுக்குள் செயல்படுத்தப்படும் பொரோட்டோகால் லேயரின்ஒரு யூனிக்ஸ் வகை இயக்க முறைமையைக் கருத்தில் கொண்டு அல்லது இந்த பொரோட்டோகால் லேயரை இயக்க முறைமையின் ஒரு பகுதி என்று நீங்கள் கூறலாம் இந்த அப்ளிகேஷன் பயனர் இடத்தில் எழுதப்பட்டிருக்கும் எனவே நீங்கள் எழுதும் அப்ளிகேஷனால் உண்மையில் நிர்வகிக்கப்படும் ரீட் காலின் அதிர்வெண் மற்றும் அப்ளிகேஷன் இந்த சாக்கெட் புரோகிராமிங்கை பயன்படுத்துகிறது பின்னர் விவரங்களை விவாதிப்போம் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் பஃபரலிருந்து டேட்டாவைப் படிக்க இது சாக்கெட் புரோகிராமிங்கைப் பயன்படுத்தும் இப்போது அப்ளிகேஷன் நன்றாக இருக்கும் டேட்டா ஒரு வேகத்தில் டேட்டாவைப் படிக்கிறது அங்கு நெட்வொர்க் டேட்டாவை மற்றொரு வேகத்தில் பெறுகிறது பல முறை அப்ளிகேஷன் படிக்கும் விஷயங்களுடன் ஒப்பிடும்போது நெட்வொர்க் டேட்டாவை அதிக வேகத்தில் அனுப்புகிறது நெட்வொர்க் 1 mbps விகிதத்தில் டேட்டாவைப் பெறுகிறது மற்றும் அப்ளிகேஷன் 10 Kbps விகிதத்தில் டேட்டாவைப் படிக்கிறது எனவே அப்ளிகேஷன் 10 Kbps என்ற விகிதத்தில் டேட்டாவைப் படிக்கிறது என்றால் அந்த விகிதத்தில் நீங்கள் ரீட் சிஸ்டம் காலை இயக்குகிறீர்கள் எனவே நீங்கள் ஒவ்வொரு 1 வினாடிக்கும் வருகிறீர்கள் மேலும் 1 Kb 10 Kb இன் பஃபர் அளவுடன் நீங்கள் ஒரு வாசிப்பு முறை அழைப்பை செய்கிறீர்கள் எனவே இந்த வேறுபாட்டின் காரணமாக நீங்கள் 10 kbps என்ற விகிதத்தில் டேட்டாவைப் பெறுவீர்கள் சில சிக்கல்களை எதிர்கொள்கிறோம் இந்த டிரான்ஸ்போர்ட் பஃபருக்குள் டேட்டா சேமிக்கப்படும் எனவே நீங்கள் அதிக விகிதத்தில் டேட்டாவைப் பெறுவதால் குறிப்பிட்ட டேட்டா டிரான்ஸ்போர்ட் லேயர்க்குள் பஃபரையும் இந்த குறிப்பிட்ட வரிசைக்குள் பஃபரையும் சிறிது நேரத்திற்குப் பிறகு க்கியு நிரம்பியிருக்கலாம் க்கியு நிரம்பியிருந்தால் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஏனெனில் அந்த விஷயத்தில் சென்டர்கள் அதிக டேட்டாகளை நெட்வொர்க்கிற்கு அனுப்பினால் அந்த குறிப்பிட்ட டேட்டா டிரான்ஸ்போர்ட் லேயரில் இங்கு வரும் ஆனால் இந்த பஃபர் நிரம்பியதால் பஃபரிலிருந்து பாக்கெட் கைவிடப்படும் இப்போது அதைத் தவிர்க்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஃபுலோ கன்ட்ரோல் வழிமுறையை நீங்கள் மாற்ற வேண்டும் எனவே ஃபுலோ கன்ட்ரோல் வழிமுறையை எவ்வாறு மாற்றுவீர்கள் இந்த ரிசீவர்ஸ் பஃபர் பக்கமாக நீங்கள் டைனமிக் பஃபர் மேனேஜ்மென்ட் என்று ஏதாவது ஒன்றை வைத்திருக்க வேண்டும் இது மாறும் இது அப்ளிகேஷன் லேயருக்கும் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கும் இடையிலான இந்த விகித வேறுபாட்டின் காரணமாக மாறும் இதுவிகிதத்தில் நெட்வொர்க் லேயரிலிருந்து பெறும் டேட்டாக்கள் இந்த விகித வேறுபாடு காரணமாக நீங்கள் பஃபர் அளவை மாற்றும் சிக்கலை எதிர்கொள்ளக்கூடும் இப்போது அதைக் கையாள ரிசீவர் பஃப்பரில் போதுமான இடம் இல்லாவிட்டால் அந்த தகவலை சென்டரின் பக்கத்திற்கு அனுப்ப வேண்டும் இந்த குறிப்பிட்ட கருத்து ரிசீவர் பக்கத்தில் டைனமிக் பஃபர் மேனேஜ்மென்ட் என்று அழைக்கிறோம் டைனமிக் பஃபர் மேனேஜ்மென்ட்டைப் பற்றி பார்ப்போம் எனவே சிலைடிங் விண்டோ ஃபுலோக் கன்ட்ரோல் அடிப்படையிலான டைனமிக் பஃபர் மேனேஜ்மென்ட் விஷயத்தில் சென்டரும் ரிசீவரும் தங்கள் பஃபர் ஒதுக்கீட்டை மாற்றும் வகையில் சரிசெய்ய என்ன செய்ய வேண்டும் எனவே இது டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கும் அப்ளிகேஷனிற்கும் இடையிலான விகித வேறுபாட்டை அடிப்படையாகக் கொண்டது ரிசீவர் பஃபரில் கிடைக்கக்கூடிய அளவு மாறக்கூடும் எனவே இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் அப்ளிகேஷன் ஏற்கனவே படித்த பிரிவுகளின் தொகுப்பு இவை எனவே அது அப்ளிகேஷன் பஃபரிலிருந்து சென்றுள்ளது இப்போது இது உங்கள் முழுமையான பஃபர் அளவு சரி இப்போது அதில் 3 பிரிவுகள் உள்ளன அவை ஏற்கனவே அவை பஃபருக்குள் உள்ளன எனவே இந்த செக்மெண்ட்கள் அப்ளிகேஷனைப் படிக்க பஃபருக்குள் காத்திருக்கின்றன இப்போது இங்கே நீங்கள் ரிசீவர் பஃப்பரில் வைத்திருக்கும் காலி இடம் இந்த அளவு எனவே இந்த தொகையை சென்டருக்கு விளம்பரம் செய்ய வேண்டும் ரிசீவர் பஃபர் வைத்திருக்கக்கூடியதை ஒப்பிடும்போது சென்டர் கூடுதல் டேட்டாவைஅனுப்புவதில்லை எனவே சென்டர் ரிசீவர் பஃபர் இடத்துடன் ஒப்பிடும்போது கூடுதல் டேட்டாவை அனுப்பக்கூடாது எனவேரிசீவர் பஃபர் இடத்தின் அடிப்படையில் நீங்கள் வின்டோ சைஸ் மாறும் வகையில் சரிசெய்ய வேண்டும் எனவே சென்டரின் வின்டோ சைஸ் மாறும் வகையில் சிலைடிங் விண்டோ ஃபுலோக் கன்ட்ரோல் அல்காரிதமில் ஒப்புதலுக்காகக் காத்திருக்காமல் நீங்கள் எவ்வளவு டேட்டாவை ரிசீவருக்கு அனுப்ப முடியும் என்பதை சித்தரிக்கிறது இப்போது நீங்கள் ரிசீவரின் பக்கத்திலிருந்து சென்டருக்கு கருத்து அனுப்பினால் ரிசீவருக்கு இந்த பஃபர் இடம் அதிகம் இருக்கும்போது சென்டர் அதன் வின்டோ சைஸ் அந்த மதிப்பை அதிகபட்சமாக அமைக்கலாம் எனவே அது குறிப்பிட்ட அளவை விட ஒருபோதும் டேட்டாவை ரிசீவருக்கு அனுப்பாது இப்போது ரிசீவர் அந்தத் டேட்டாவைப் பெற்றவுடன் ரிசீவர் மீண்டும் ஒரு ஒப்புதலை அனுப்ப முடியும் இந்தத் டேட்டா அப்ளிகேஷன் மூலம் படித்ததும் ஒப்புதலுடன் ஒப்புதலை அனுப்பும்போது அது கிடைக்கக்கூடிய பஃபர் அளவை அறிவிக்க முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட நடைமுறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு A மற்றும் Bஆகிய 2 முனைகள் உள்ளன அவை ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றன எனவே முதல் செய்தி A வின் கோரிக்கை 8 பஃபருக்கானது எனவே இங்கே மாற்ற விரும்பும் அப்ளிகேஷன் செக்மெண்ட் எண்ணிக்கையில் பஃபரை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் மேலும் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒரு சரிசெய்தல் அளவு என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனால் அது TCP க்கு உண்மையாக இல்லை ஆனால் இங்கே இது எளிமைப்படுத்துவதற்காக மட்டுமே ஒரு கருத்து ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒரே அளவு மற்றும் ரிசீவர் சென்டர் A விடம் உள்ளது A என்பது எனது சென்டர் டேட்டாவை அனுப்பும் B எனது ரிசீவர்அது டேட்டாவை பெறும் எனவே சென்டர் முதலில் 8 பஃபருக்கான கோரிக்கை வைக்கிறது எனவே B இலிருந்து 8 பஃபர் இடத்தை A விரும்புகிறது ஆனால் 4 பிரிவுகளுக்கு 4 பஃபர் இடங்கள் மட்டுமே கிடைக்கின்றன என்பதை B கண்டறிந்துள்ளது எனவே இந்த பஃபர் இட மதிப்புடன் ஒப்புகை எண்ணுடன் ஒரு ஒப்புதலை திருப்பி அனுப்புகிறது எனவே பஃபர் இட மதிப்பு 4 என குறிப்பிடப்பட்டுள்ளது இது A செய்தி 0 இலிருந்து செய்தி 4 க்கு 4 அல்லது பிரிவு 0 க்கு 4 செய்திகளை மட்டுமே வழங்கும் என்பதை தீர்மானிக்கிறது இப்போது A 1 செய்தியை அனுப்புகிறது எனவே A ஒரு முறை இந்த செய்தியை டேட்டா வரிசை எண்ணுடன் 0 அனுப்புகிறது இப்போது இந்த நேரத்தில் A 1 ஐ அனுப்பியுள்ளது எனவே A க்கு 3 பஃபர்கள் உள்ளன பின்னர் A மற்றொரு செய்தியை A m1 அனுப்புகிறது இப்போது A க்கு 2 பஃபர்ங்கள் உள்ளன பின்னர் A மற்றொரு செய்தியை அனுப்பியுள்ளது மேலும் இந்த செய்தி இழந்துவிட்டது என்று கருதுகிறோம் இப்போது இந்த செய்தி தொலைந்துவிட்டது எனவே ரிசீவர் பக்கத்தில் உங்களிடம் 2 பஃபர் இடம் உள்ளது ஆனால் A ஏற்கனவே 3 செக்மெண்ட்களை அனுப்பியுள்ளதால் ஒரே ஒரு பஃபர் இடம் மட்டுமே உள்ளது என்று A நினைக்கிறது எனவே இந்த கட்டத்தில் B 0 மற்றும் 1 ஐ ஒப்புக்கொள்கிறது எனவே B 0 மற்றும் 1 ஐ ஒப்புக்கொண்டவுடன் B ஒரு ஒப்புதலை 1 அனுப்புகிறது எனவே இங்கே இந்த ஒப்புதல் ஒரு ஒட்டுமொத்த ஒப்புதல் ஆகும் எனவே நீங்கள் ஒப்புதல் 1 ஐ திருப்பி அனுப்புகிறீர்கள் அதாவது செய்தி 0 மற்றும் செய்தி 1 இரண்டையும் ஒப்புக்கொள்வதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் அதோடு பஃபர் இடம் 3 என்று விளம்பரம் செய்கிறது செய்தி 0 மற்றும் செய்தி 1 வெற்றிகரமாக ரிசீவரால் பெறப்பட்டது அதனிடம் கிடைக்கக்கூடிய 3 பஃபர் இடம் உள்ளதுஎனவே A யிடம் புதுப்பிப்பைப் பெறுங்கள் எனவேA மீண்டும் செய்தி m3 ஐ அனுப்புகிறது ஏனெனில் இது ஏற்கனவே m2 செய்தியை அனுப்பியுள்ளது எனவே செய்தி பெறப்பட்டதா இல்லையா என்பது தெரியாது அது மீண்டும் m4 ஐ அனுப்புகிறது இறுதியாக m2 ஐ அனுப்புகிறது எனவே இந்த 3 ஐ அனுப்பிய பின்னர் விளம்பரப்படுத்தப்பட்ட பஃபர் இடம் 3 ஆக இருந்தது எனவே இது 3 செய்திகளை அனுப்பியுள்ளது எனவே அது 3 செய்திகளை அனுப்பியவுடன்இனி அந்த நேரத்தில் A டேட்டாவைஅனுப்ப முடியாது ஏனெனில் A அனுப்பும் விண்டோ 3 ஆக அமைக்கப்பட்டுள்ளது எனவே இது ஏற்கனவே 3 செய்திகளை அனுப்பியுள்ளது இப்போது இந்த கட்டத்தில் இந்த B இது ஒப்புதல் எண் 4 க்கு சமம் என்று ஒரு ஒப்புதலை அனுப்புகிறது எனவே இந்த ஒப்புதல் எண் 4 க்கு சமமாக இருக்கும்போது இந்த கட்டத்தில் A m1 இலிருந்து தொடங்கி 4 செய்திகளும் தொடங்குகின்றன m2 m3 மற்றும் m4 அவை ஒப்புக் கொள்ளப்பட்டன ஏனெனில் மீண்டும் 4 ஒட்டுமொத்த ஒப்புதல் எனவே இந்த கட்டத்தில் செய்தி m2 க்கு ஒரு காலக்கெடு இருந்தது அதற்கான ஒப்புதலைப் பெறவில்லை அது மீண்டும் அந்த செய்தியை அனுப்பும் எனவே B m2 m3 மற்றும் m4 ஐப் பெற்றுள்ளது எனவே B பஃபர் இடத்துடன் ஒரு ஒப்புதல் 4 ஐ அனுப்பியுள்ளது எனவே இந்த பஃபர் இடைவெளி 0 உடன் A என்ன ஒப்புக்கொள்கிறது அனைத்து செய்திகளும் B ஆல் பெறப்பட்டுள்ளன என்பதை A ஒப்புக்கொள்கிறது ஆனால் அதற்கு எந்த பஃபர் இடமும் இல்லை அதாவது அப்ளிகேஷன் அந்தத் டேட்டாவைப் படிக்கவில்லை இப்போது விண்ணப்பம் அந்தத் டேட்டாவைப் படித்தவுடன் A ஒப்புதலுக்கான எண் அதே ஒப்புதல் எண் 4 என்று மற்றொரு ஒப்புதலை அனுப்புகிறது ஆனால் பஃபர் இடத்தை 1 என அறிவிக்கிறது எனவே இந்த கட்டத்தில் A ஒரு பஃபர் இடத்தை கிடைக்கச் செய்கிறது B 1 பஃபர் இடத்தை உருவாக்குகிறது மேலும் ஒரு செய்தியை அல்லது ஒரு செக்மெண்ட்டை அனுப்ப முடியும் எனவே நீங்கள் ஒரு முறை பஃபர் இடத்தை விளம்பரப்படுத்தியதை இங்கே காணலாம் அதன் பிறகு அந்த பஃபர் இடம் கிடைத்ததும் நீங்கள் மற்றொரு ஒப்புதலை அனுப்ப வேண்டும் இல்லையெனில் சென்டர் இந்த கட்டத்தில் தடுக்கப்படுவார் ஏனெனில் சென்டர் பஃபர் இடம் 0 என்று கிடைத்தவுடன் அது இனி டேட்டாவைஅனுப்பாது எனவே அது இங்கே தடுக்கப்படும் எனவே அந்த வழியில் விஷயங்கள் தொடர்கின்றன எனவே இங்கே A டேட்டாவை அனுப்புகிறது மற்றும் தடுக்கப்படுகிறது பின்னர் அது பஃபர் இடத்துடன் ஒரு ஒப்புதல் எண்ணைப் பெறுகிறது இங்கே A இன்னும் தடுக்கப்பட்டுள்ளது பின்னர் A அனுப்பக்கூடிய பஃபர் இடத்துடன் மற்றொரு செய்தியைப் பெறலாம் எனவே இங்கே நீங்கள் அதை நன்றாகக் காணலாம் இந்த விளம்பரத்தை நீங்கள் அனுப்புவதால் உங்களிடம் போதுமான பஃபர் இடம் இல்லை சென்டரின் பக்கத்தில் ஒரு டெட்லாக் ஏற்படலாம் ஏனெனில் சென்டர் கண்டுபிடிக்க முடியும் அல்லது சென்டர் ரிசீவர் பக்கத்தில் அதிக இடம் கிடைக்காது என்று நினைக்கலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தைத் தவிர்க்க நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டியது என்ன ஒப்புதல்கள் தொடர்ந்து நெட்வொர்க்த்தில் பாய்கின்றன என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் ஆரம்பத்தில் அது நடந்தால் பஃபர் இடம் 0 என்று நீங்கள் விளம்பரம் செய்துள்ளீர்கள் பின்னர் B பஃபர் இடம் கிடைக்கிறது என்று மற்றொரு ஒப்புதலை அனுப்புகிறது ஆனால் எப்படியோ இந்த ஒப்புதல் தொலைந்துவிட்டது எனவே இந்த ஒப்புதல் இழந்துவிட்டதால் நேரம் முடிந்ததும் B மற்றொரு ஒப்புதலை அனுப்பாவிட்டால் இந்த அமைப்பு ஒரு டெட்லாக்க்கு வழிவகுக்கும் எனவே இப்போது போதுமான பஃபர் இடம் கிடைக்கிறது என்பதை A க்கு வெளிப்படையாகச் சொல்ல வேண்டும் எனவே A அதிக டேட்டாவைஅனுப்ப முடியும் எனவே அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஒவ்வொரு காலாவதியான பிறகும் B இலிருந்து A இலிருந்து கூடுதல் டேட்டாவைப் பெறவில்லை என்றால் இணைப்பு இன்னும் திறந்திருக்கும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே B மேலும் டேட்டாகளைப் பெறுவதற்கு போதுமான பஃபர் இடத்தைக் கொண்டிருப்பதாக அறிவித்து நகல் ஒப்புதலை அனுப்ப வேண்டும் இல்லையெனில் ஒப்புதல் இழந்தால் டெட்லாக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது சரி இது டிரான்ஸ்போர்ட் லேயரில் டைனமிக் பஃபர் மேனேஜ்மெண்ட்டின் கருத்து இப்போது டிரான்ஸ்போர்ட் லேயரின் மற்றொரு முக்கியமான அம்சத்தை கஞ்ஜசன் கன்ட்ரோல் என்று அழைப்போம் எனவே அந்த கஞ்ஜசன் கன்ட்ரோல் என்றால் என்ன எனவே நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு மையப்படுத்தப்பட்ட நெட்வொர்க் காட்சியைப் பற்றி நினைக்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு முனை உள்ளது 2 நோடுக்கும் இடையில் ஒரு முனை உள்ளது மேலும் ஒரு காத்திருப்பு விளிம்பு உள்ளது எனவே இந்த விளிம்பில் காத்திருப்பு அந்த குறிப்பிட்ட இணைப்பின் திறன் என்ன என்பதைக் குறிக்கிறது நீங்கள் சில டேட்டாகளை S லிருந்து D க்கு அனுப்ப விரும்பினால் அந்த சமயத்தில் ஓட்டத்தின் திறன் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அந்த ஓட்டத்தின் அதிகபட்ச திறன் என்னவாக இருக்கும் எனவே அல்காரிதமிக் பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் இந்த மேக்ஸ் ஃபுலோ மின் கட் தியரம் தேற்றத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் மேக்ஸ் ஃபுலோ மின் கட் தியரம் பயன்படுத்தலாம் இதிலிருந்து இங்கே குறைந்தபட்ச வெட்டு என்ன என்பதைக் கண்டறியலாம் எனவே காட்சியைப் பார்ப்பதன் மூலம் இது குறைந்தபட்ச வெட்டு என்று தோன்றுகிறது எனவே நீங்கள் 6 பிளஸ் 4 பிளஸ் 2 12 என்ற விகிதத்தில் அதிகபட்ச ஓட்டத்தை அனுப்பலாம் எனவே ஒரு டேட்டாவை mbps யுனிட் கொண்டு அனுப்பலாம் S முதல் D வரை 12 mbps என்ற விகிதத்தில் இப்போது இந்த வகையான வழிமுறையைப் பயன்படுத்தலாம் உங்கள் ஃபுலோ விகிதத்தை 12 mbps வரை கட்டுப்படுத்த இந்த வகையான வழிமுறை வகுக்கிறது ஆனால் இது இல்லாவிட்டால் பிறகு இதை எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும் இப்போது ஃபுலோ கன்ட்ரோல் வழிமுறை உங்கள் பரிமாற்றம் எப்போதும் 12 mbps வுடன் கட்டுப்படுத்த உத்தரவாதம் அளிக்க முடியாது ஏனெனில் நீங்கள் பல பாதைகளிலிருந்து வீதத்தைப் பெறுகிறீர்கள் மேலும் இந்த அதிகபட்ச செக்மெண்ட் அளவிற்கு இது தடைசெய்யப்பட்டுள்ளது இது நாம் முன்பு பார்த்த தோராயமான கணக்கீடு ஆகும் எனவே இதன் காரணமாக விநியோகிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்கில் இருக்கும் இந்த 12 Mbps பாட்டில்நெக் கெப்பாசிட்டியுடன் ஒப்பிடுகையில் சென்டர் கூடுதல் டேட்டாவைத் தள்ளக்கூடும் எனவே இந்த திறன் பாட்டில்நெக் கெப்பாசிட்டி ஆகும் எனவே நெட்வொர்க்கில் வேறு எந்த ஓட்டங்களும் இல்லாவிட்டாலும் S இலிருந்து D க்கு சில டேட்டாவை அனுப்ப விரும்பினால் நீங்கள் ஒருபோதும் 12 mbps ஐ விட அதிகமாக அடைய முடியாது இப்போது உங்களிடம் பல ஓட்டங்கள் இருந்தால் மிகவும் சிக்கலானது இந்த S1 முதல் D1 வரை மற்றொரு ஃபுலோ இருப்பதாக நீங்கள் நினைத்தால் இது இந்த இணைப்புகளை நெட்வொர்க்கில் தனிப்பட்ட இணைப்புகளைப் பயன்படுத்தும் இது 4 திறன் கொண்ட ஒரு இணைப்பு இப்போது இந்த குறிப்பிட்ட இணைப்பைப் பயன்படுத்தும் இப்போது ஃபுலோ இந்த இணைப்பில் ஏதேனும் ஒன்றைக் கடந்து செல்லக்கூடும் மேலும் பல என்டு டு என்டு ஃபுலோ ஒன்றுடன் ஒன்று இருக்கும் அவை இந்த பாட்டில்நெக் இணைப்புகளில் திறனைப் பகிர்ந்து கொள்ளும் எனவே இந்த முழு விஷயத்தையும் ஒரு உண்மையான நெட்வொர்க்கில் செயல்படுத்துவது கடினம் ஏனென்றால் ஒரு உண்மையான நெட்வொர்க்கில் நீங்கள் அதை விநியோகிக்கப்பட்ட வழியில் செயல்படுத்த வேண்டும் எனவே அந்த குறிப்பிட்ட கருத்தில் இந்த பாட்டில்நெக் கெப்பாசிட்டி இணைப்பில் இணைக்கும் நெட்வொர்க்கில் கஞ்ஜசன் ஏற்படக்கூடும் குறிப்பிட்ட பாட்டில்நெக் இணைப்பின் திறனை விட அதிகமாக நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் பாட்டில்நெக் இணைப்பு பாட்டில்நெக் இணைப்பின் திறன் ஆகியவற்றுடன் ஒப்பிடும்போது கூடுதல் டேட்டாவைத் தள்ள விரும்பினால் முனைகளில் உள்ள இடைநிலை பஃபர் என்னவாகும் அவை நிரப்பப்படும் நீங்கள் பாக்கெட் இழப்பை அனுபவிப்பீர்கள் இது என்டு டு என்டு பரிமாற்ற தாமதம் அல்லது இது நிரப்புதல் பரிமாற்ற தாமதத்தை கணிசமாக அதிகரிக்கும் எனவேசோர்ஸ் டெஸ்டினேசன் ஜோடிக்கு இடையில் அதிக ஃபுலோகளை தொடங்கும்போது உங்கள் பேண்ட்வித் எவ்வாறு மாறுகிறது என்பதை இங்கே பார்ப்போம் ஆரம்பத்தில் உங்கள் பேண்ட்வித் ஒதுக்கீட்டை நாங்கள் 1 mbpsஸில் பார்க்கிறோம் ஆரம்பத்தில் ஒற்றை ஃபுலோ இருந்தால் இது போன்ற ஒரு நெட்வொர்க்கைப் பற்றி நினைக்கிறோம் எனவே இந்த நெட்வொர்க்கில் சோர்ஸ் S1 லிருந்து டெஸ்டினேசன் D1 க்கு ஒரு ஓட்டத்தை அனுப்புகிறீர்கள் மேலும் இந்த பாட்டில்நெக் இணைப்பு திறன் 1 Mbps ஆகும் இப்போது அப்படியானால் நீங்கள் ஃபுலோ 1 ஐ ஆரம்பித்தவுடன் ஃபுலோ 1 இந்த முழு 1 mbps பேண்ட்வித்யை இந்த பாட்டில்நெக் இணைப்பில் பயன்படுத்த முடியும் இப்போது சிறிது நேரம் கழித்து மீண்டும் சொல்லுங்கள் இந்த S2 இலிருந்து D2 க்கு மற்றொரு ஃபுலோவைத் தொடங்குங்கள் இது ஃபுலோ 2 என்று சொல்லுங்கள் இப்போது நீங்கள் அதைத் தொடங்கினால் இந்த இணைப்பு திறன் 1 mbps எனவே இந்த இணைப்பை F1 மற்றும் F2 இரண்டுமே பகிர்ந்து கொள்கின்றன எனவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஃபுலோவைத் தொடங்கும் போதெல்லாம் என்ன நடக்க வேண்டும் அது முழு பேண்ட்வித்தையும் பாட்டில்நெக் இணைப்பு பேண்ட்வித் F1 மற்றும் F2 க்கு இடையில் பிரிக்கப்படும் எனவே அனைவருக்கும் தோராயமாக ஃபுலோ 1 மற்றும் ஃபுலோ 2 இரண்டுமே சுமார் 0 5 mbps வேகத்தைப் பெறும் அவற்றின் அனுப்பும் வீதம் 0 5 mbps எனவே அந்த விஷயத்தில் இந்த முழு பாட்டில்நெக் திறன் ஃபுலோ 1 மற்றும் ஃபுலோ 2 க்கு இடையில் பிரிக்கப்பட்டுள்ளது சிறிது நேரம் கழித்து நீங்கள் மற்றொரு ஃபுலோவைத் தொடங்கினீர்கள் பிறகு ஃபுலோ 3 தேவைப்படுகிறது இது தேவைப்படும் பேண்ட்வித்தை விட கொஞ்சம் குறைவாக உள்ளது அதன் தேவையான பேண்ட்வித் 100 kbps அப்படியானால் இது இந்த 100 kbps பேண்ட்வித்தை இங்கிருந்து இழுத்து மீதமுள்ள பேண்ட்வித்தை ஃபுலோ 1 மற்றும் ஃபுலோ 2 க்கு இடையில் பகிரப்படும் மேலும் ஃபுலோ 1 மற்றும் ஃபுலோ 2 இந்த பாட்டில்நெக் பேண்ட்வித்தை பயன்படுத்துகின்றன இப்போது ஃபுலோ 2 நிறுத்தப்பட்டால் சிறிது நேரம் கழித்து ஃபுலோ 1 என்று சொல்லுங்கள் ஃபுலோ 2 நிறுத்தங்கள் முடிகிறது அந்த நேரத்தில் ஃபுலோ 1 ஆனது 900 m 900 kbps மற்றும் ஃபுலோ 1 க்கு அருகில் உள்ள பேண்ட்வித்யைப் பெறுகிறது அதாவது 100kbps பல பஃபர் பல பாய்ச்சல்களுக்கு இடையில் இந்த முழு பேண்ட்வித் ஒதுக்கீடு காலப்போக்கில் மாற்றப்படும் எனவே இந்த சூழலில் கஞ்ஜசன் நெட்வொர்க்கில் கஞ்ஜசனை கட்டுப்படுத்தப்பட்ட வழிமுறையைப் பற்றி விவாதித்தோம் எனவே இந்த கஞ்ஜசன் கன்ட்ரோல் வழிமுறை ஏன் தேவைப்படுகிறது அவை நெட்வொர்க்கில் நுழைந்து வெளியேறுகின்றன நெட்வொர்க்கில் கஞ்ஜசன் கன்ட்ரோல்க்கு ஒரு வழிமுறையைப் பயன்படுத்துவது கடினம் ஏனெனில் உங்களிடம் இந்த மையப்படுத்தப்பட்ட நெட்வொர்க் தகவல் இல்லை ஒரு சோர்ஸ்ற்கும் ஒரு டெஸ்டினேசனிற்கும் இடையிலான அதிகபட்ச ஃபுலோவைக் கண்டறிய இந்த மின் கட் தியரம் நீங்கள் எங்கு பயன்படுத்தலாம் என்பதற்கான முதல் எடுத்துக்காட்டு போன்றது ஒவ்வொரு தனி ரவுட்டருக்கும் இந்த முழு நெட்வொர்க் தகவல் இல்லை என்பதால் இந்த காட்சி இங்கே மிகவும் கடினம் இறுதி ஹோஸ்டுக்கு கூட அந்த முழு நெட்வொர்க் தகவலும் இல்லை மற்றும் விநியோகிக்கப்பட்ட அல்லது பரவலாக்கப்பட்ட வழியில் வெவ்வேறு ஃபுலோக்களுக்கு இடையில் ஃபுலோ விகிதங்களுக்கு இடையில் என்டு டு என்டு ஃபுலோவை ஒதுக்க வேண்டும் எனவே கட்டுப்படுத்துவதற்குப் பதிலாக கஞ்ஜசன் தவிர்ப்பு வழிமுறை எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் கஞ்ஜசனைக் கணக்கிடுவது கடினம் எனவே கஞ்ஜசன் கன்ட்ரோலுக்கு செல்வதை விட கஞ்ஜசனைத் தவிர்ப்பதற்கு செல்கிறோம் எனவே கஞ்ஜசனை தவிர்ப்பது எவ்வவென்றால் கஞ்ஜசன் ஏற்படும் போதெல்லாம் அந்த கஞ்ஜசனைக் கண்டறிந்து பின்னர் அந்த கஞ்ஜசனிலிருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்கள் எனவே நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் எனவே நெட்வொர்க் ஆதரிக்கக்கூடியவற்றின் அடிப்படையில் அனுப்பும் வீதத்தை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் எனவே இப்போது நீங்கள் அனுப்பும் விகிதம் நெட்வொர்க் வீதம் மற்றும் ரிசீவர் வீதம் எனப்படும் எனவே உங்கள் அனுப்பும் வீதம் ரிசீவர் வீதத்திற்கு சமமாக இருந்தது எனவே ரிசீவர் வழங்கிய பஃபர் விளம்பரத்தின் அடிப்படையில் நீங்கள் வின்டோ சைசைக் கட்டுப்படுத்துகிறீர்கள் மேலும் அந்த குறிப்பிட்ட விகிதத்தில் டேட்டாவை அனுப்புகிறீர்கள் இப்போது நீங்கள் அனுப்பும் விகிதம் உங்கள் நெட்வொர்க் வீதத்தின் குறைந்தபட்சமாக இருக்கும் நெட்வொர்க் எதை ஆதரிக்க முடியும் மற்றும் ரிசீவர் எதை ஆதரிக்க முடியும் எனவே இந்த நெட்வொர்க் வீதம் ரிசீவர் வீதம் இது ஃபுலோ கன்ட்ரோல் வழிமுறையிலிருந்து வருகிறது எனவே இது சிலைடிங் விண்டோ அடிப்படையிலான ஃபுலோக் கன்ட்ரோல்க்கான ரிசீவர் விளம்பர விண்டோ அளவிலிருந்து வருகிறது எனவே ரிசீவர் குறிப்பிட்ட விண்டோ தகவலையும் இந்த நெட்வொர்க் வீதத்தையும் உங்களுக்கு நெட்வொர்க் வீதத்தின் மீது எந்த கன்ட்ரோலும் இல்லை அல்லது நெட்வொர்க் வீதத்தில் எந்த மதிப்பீட்டு பொறிமுறையும் இல்லை என்று கூறுவதை விளம்பரப்படுத்துகிறது எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் இந்த நெட்வொர்க் வீதக் கூறுகளை படிப்படியாக அதிகரிக்கலாம் மற்றும் ஃபுலோ விகிதத்தின் விளைவைக் காணலாம் எனவே சேனல் பிழை காரணமாக ஏற்படும் இழப்பு மிகக் குறைவு என்று நீங்கள் கருதினால் வயர்டு நெட்வொர்க்கின் விஷயத்தில் என்ன நடக்கும் அதாவது நெட்வொர்க்கிலிருந்து இழப்பு ஏற்பட்டால் இடைநிலை ரவுட்டர்களில் பஃபர் ஓவர்ஃபோலோ காரணமாக இழப்பு வரும் இப்போது பஃபர் ஓவர்ஃபோலோ நடந்தால் அது ஒரு குறிப்பைக் கொடுக்கும் பஃபருக்கான மொத்த உள்வரும் வீதம் அந்த பஃபரிலிருந்து வெளியேறும் மொத்த வீதத்தை விட அதிகமாகும் எனவே ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு இடைநிலை பஃபர் இடைநிலை க்கியு வரிசையைப் பற்றி நினைத்தால் அது பல ஃப்லோவிலிருந்து டேட்டாவைப் பெறுகிறது மேலும் வெளிச்செல்லும் வீதமும் உள்ளது வெளிச்செல்லும் வீதமும் பலவாக இருக்கலாம் எனவே மொத்த உள்வரும் வீதம் λ மற்றும் மொத்த வெளிச்செல்லும் வீதம் μ என்று கருதுங்கள் இப்போது உங்கள் λ μ ஐ விட அதிகமாக இருந்தால் இது சிறிது நேரம் கழித்து பஃபர் நிரப்பப்படும் பஃபர் நிரப்பப்பட்டவுடன் பஃபரிலிருந்து பாக்கெட்டை கைவிடும் மேலும் நீங்கள் இழப்பை அனுபவிப்பீர்கள் என்பதை இது குறிக்கிறது இப்போது இங்கே ஒரு பாக்கெட் இழப்பை நீங்கள் கவனித்தால் இடைநிலை பஃபருக்கான மொத்த உள்வரும் வீதம் மொத்த வெளிச்செல்லும் விகிதத்திலிருந்து அதிகமாக இருப்பதைக் குறிக்கிறது இதன் அர்த்தம் λ μஐ விட அதிகம் எனவே இது கஞ்ஜசனை குறிக்கிறது அதாவது ஒரு சாலை நெட்வொர்க்கைப் போன்றது இது ஒரு சாலை நெட்வொர்க் எடுத்துக்காட்டு எனவே இந்த சாலையில் கார்கள் வருகின்றன எனவே இது இங்கே பாட்டில்நெக் எனவே இந்த 2 சாலைகளிலிருந்து மொத்த உள்வரும் திறன் இந்த திறனை மீறிவிட்டால் அது ஆதரிக்கக்கூடிய மொத்த திறனை இங்கே பாருங்கள் இங்கே கஞ்ஜசனை அனுபவிப்பீர்கள் எனவே நெட்வொர்க்கின் விஷயத்திலும் இதேதான் நடக்கிறது மேலும் இந்த பாக்கெட் இழப்பிலிருந்து ஒரு கஞ்ஜசனை உணர்கிறோம் ஏனெனில் பாக்கெட் இழப்பு உங்களிடம் உள்ள பஃபரை குறிக்கிறது பஃபர் அதிகரிக்கிறது இதை ஒரு கஞ்ஜசனாக அடையாளம் காண்கிறீர்கள் மேலும் மீண்டும் நெட்வொர்க் வீதத்தை கைவிடுகிறீர்கள் நீங்கள் நெட்வொர்க் வீதத்தை படிப்படியாக அதிகரிக்கிறீர்கள் பாக்கெட் இழப்பை அனுபவிப்பீர்கள் பாக்கெட் இழப்பை அனுபவிக்கும் தருணத்தில் பின்னர் நீங்கள் வீதத்தை கைவிட்டு மீண்டும் விகிதத்தை அதிகரிக்கிறீர்கள் எப்போது வேண்டுமானாலும் இழப்பு நடக்கும் நீங்கள் வீதத்தை கைவிடுவீர்கள் எனவே அந்த வகையில் நெட்வொர்க்கில் கஞ்ஜசன் கன்ட்ரோல் வழிமுறையைப் பயன்படுத்துகிறோம் இப்போது விகிதத்தை எவ்வாறு அதிகரிப்பீர்கள் என்ற கேள்வி இங்கே வருகிறது நெட்வொர்க் கஞ்ஜசனின் தாக்கம் மற்றும் தாமதத்தைப் பார்ப்போம் எனவே நல்ல நெட்வொர்க்கைப் பார்த்தால் டிரான்ஸ்போர்ட் லேயரில் வழங்கப்பட்ட சுமையுடனும் நீங்கள் ஒரு வினாடிக்கு பெறும் பாக்கெட்டு எண்ணிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் எனவே உங்களிடம் அதிகபட்ச திறன் உள்ளது எனவே பொதுவாக என்ன நடக்கிறது என்றால் அதிகபட்ச திறன் வரை டேட்டா விகிதம் அதிகரிக்கும் ஆனால் இந்த கஞ்ஜசன் தற்போது நல்ல பாணியில் ஒரு குறிப்பிட்ட வீழ்ச்சியை காண்கிறீர்கள் ஏனெனில் உங்கள் பாக்கெட்டுகள் கைவிடப்படுகின்றன மேலும் பாக்கெட்டுகள் கைவிடப்பட்டால் ஃபுலோ கன்ட்ரோல் வழிமுறை பாக்கெட்டுகளை மீண்டும் அனுப்ப முயற்சிக்கும் எனவே நீங்கள் இங்கே ஒரு குறிப்பிட்ட வீழ்ச்சியை பெறுவீர்கள் கஞ்ஜசன் கொலாப்ஸ் என்று அழைக்கிறோம் கஞ்ஜசன் கொலாப்ஸ் ஏற்படும் போது தாமதத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருப்பதை அனுபவிக்கிறீர்கள் பாக்கெட்டுகள் கைவிடப்படுவதால் ஃபுலோ கன்ட்ரோல் பாக்கெட்டை மீண்டும் அனுப்ப முயற்சிக்கிறது அந்த நேரத்தில் இணைப்பு கஞ்ஜசனில் இருந்து வெளியே வர முடியாவிட்டால் மீண்டும் பரிமாற்றப்பட்ட பாக்கெட் கஞ்ஜசனில் விழும் மற்றும் பஃபர் நிறம்ப அதிக வாய்ப்பு உள்ளது மற்றும் பாக்கெட் கைவிடப்படலாம் எனவே இதன் காரணமாக வெற்றிகரமான பாக்கெட்டின் என்டு டு என்டு டெலிவரி குறைக்கப்படலாம் எனவே நெட்வொர்க்கில் கஞ்ஜசன் கட்டுப்பாட்டை உறுதிசெய்ய ஃபேர்நெஸ் ஐ உறுதிப்படுத்த வேண்டும் ஃபேர்நெஸ் என்றால் என்ன நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து ஃபுலோகளின் வீதமும் ஃபேர் முறையில் கட்டுப்படுத்தப்படுவதை உறுதி செய்கிறது இதன் பொருள் என்ன இப்போது மோசமான கஞ்ஜசன் கன்ட்ரோல் வழிமுறை ஃபேர்நெஸ் ஐ பாதிக்கலாம் அதாவது நெட்வொர்க்கில் சில ஃபுலோகள் ஸ்டார்வேசன் அடையும் எனவே கஞ்ஜசன் ஃபுலோவால் சாலை நெட்வொர்க்கின் ஒரு காட்சியைப் பற்றி யோசிக்க முடியும் நீங்கள் நெரிசலில் விழுந்தால் ஒரு கார் நெரிசலில் விழுந்தால் கார் மிகவும் மோசமான நிலை பெறலாம் அல்லது இலக்கை அடைய மிகப்பெரிய தாமதம் ஆகும் எனவே நெட்வொர்க்கில் சில ஃபுலோகள் ஸ்டார்வேசன் அடையலாம் இப்போது ஒரு பரவலாக்கப்பட்ட நெட்வொர்க்கில் கடின ஃபேர்நெஸ் ஐ உறுதிப்படுத்துவது மிகவும் கடினம் ஏனென்றால் உங்களுக்கு மீண்டும் முழு நெட்வொர்க் தகவலும் தேவைப்படுகிறது மேலும் அந்த மின் கட் தியரத்திலிருந்து இந்த நிமிடம் வெட்டுவதைக் கண்டுபிடிக்க சில கணித கணக்கீடு செய்ய வேண்டும் கிடைக்கக்கூடிய திறன் மற்றும் பேண்ட்வித்தை கட்டுப்படுத்துகிறது அந்த குறிப்பிட்ட திறன் எனவே ஒரு மைய நெட்வொர்க்கில் இந்த கணக்கீடு அனைத்தையும் செய்வது மிகவும் கடினம் எனவே இந்த வகையான கடினமான ஃபேர்நெஸ் ஐ வழங்குவதை விட என்ன செய்ய முயற்சிக்கிறோம் மேக்ஸ் மின் ஃபேர்நெஸ் ஐ ஒதுக்க முயற்சிக்கிறோம் மேக்ஸ் மின் ஃபேர்நெஸ் என்றால் என்ன எனவேஒரு ஒதுக்கீட்டில் ஒரு ஃபுலோவிற்கு வழங்கப்பட்ட பேண்ட்வித்தை மற்றொரு ஃபுலோவிற்கு கொடுக்கப்பட்ட பேண்ட்வித்தை குறைக்காமல் அதிகரிக்க முடியாவிட்டால் இது ஒரு மேக்ஸ் மின் ஃபேர் ஆகும் ஒரு ஒதுக்கீட்டில் உங்களிடம் 2 ஃபுலோகள் இருக்கிறது இதை λ1 λ2 என கூறலாம் λவை அதிகரிக்கச் செய்தால் λ1 சில மதிப்பு எப்சிலனுக்கு λ2 ஐ குறைக்க வேண்டும் எனவே λ2 வின் மதிப்பை குறைக்காமல் λ1 மதிப்பை அதிகரிக்க முடியாது இந்த குறிப்பிட்ட ஒதுக்கீட்டை மேக்ஸ் மின் ஃபேர்நெஸ் என அழைக்கிறோம் மேக்ஸ் மின் ஃபேர் ஒதுக்கீட்டின் உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் இங்கே பல ஃபுலோகள் உள்ளன எனவே இது 3 ஃபுலோகள் இணைப்பைப் பகிரும் பாட்டில்நெக் திறன் என்பதை காணலாம் எனவே 3 ஃபுலோகள் இணைப்பைப் பகிர்கின்றன அதாவது அவை ஒவ்வொன்றும் பேண்ட்வித்தில் மூன்றில் ஒரு பங்கைப் பெறும் எனவே இந்த குறிப்பிட்ட இணைப்பு அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஃபுலோகளால் பகிரப்படுகிறது எனவே இது 3 ஃபுலோகளால் பகிரப்படுகிறது இது 2 ஃபுலோகளால் பகிரப்படுகிறது இது 2 ஃபுலோகளால் பகிரப்படுகிறது இது ஒரு ஃபுலோவால் பகிரப்படுகிறது எனவே இங்கு பாட்டில்நெக் உள்ளது எனவே அவை ஒவ்வொன்றும் பேண்ட்வித்தின் மூன்றில் ஒரு பங்கைப் பெறுகின்றன என்றால் இந்த ஃபுலோ எண் D ஆக இருக்கும் ஃபுலோ இது பேண்ட்வித்தின் மூன்றில் ஒரு பகுதியைப் பயன்படுத்தும் இந்த ஃபுலோ எண் C மற்றும் அது ஒன்றைப் பயன்படுத்தும் பேண்ட்வித்தில் மூன்றாவது இந்த பாட்டில்நெக் திறன் காரணமாக இங்கிருந்து நகரும் B ஃபுலோ இது பேண்ட்வித்தின் மூன்றில் ஒரு பகுதியைப் பயன்படுத்துகிறது எனவே இந்த இணைப்பில் பேண்ட்வித்தின் மூன்றில் ஒரு பகுதியை இது பயன்படுத்தும் எனவே இந்த இணைப்பில் மீதமுள்ள திறன் மூன்றில் 2ஆக உள்ளது எனவே இந்த ஃபுலோ A பேண்ட்வித்தின் மூன்றில் 2 பகுதியாக பயன்படுத்தலாம் எனவே இது மேக்ஸ் மின் ஃபேர் அல்காரிதமாகும் ஏனெனில் ஃபுலோ Bக்கு பேண்ட்வித்தை மூன்றில் ஒரு பங்கை அதிகரிக்க விரும்பினால் மூன்றில் ஒரு பகுதியிலிருந்து அதிகரிக்க விரும்பினால் ஃபுலோவின் பேண்ட்வித்தைக் குறைக்க வேண்டும் இதேபோல் ஃபுலோ C அல்லது ஃபுலோ D க்கான பேண்ட்வித்தை அதிகரிக்க விரும்பினால் இந்த இணைப்பில் மொத்தத்தில் மூன்றில் ஒரு பங்கு பயன்படுத்தப்படுவதை நீங்கள் காணலாம் இது முழு திறனையும் இங்கே பயன்படுத்தவில்லை அது முழு திறனையும் பயன்படுத்தவில்லை மற்றும் இந்த பாட்டில்நெக் திறன் விநியோகம் காரணமாக இந்த இணைப்பின் எந்தவொரு திறனையும் அதிகரிக்க விரும்பினால் ஃபுலோ B திறனை குறைக்க வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட ஒதுக்கீடு மேக்ஸ் மின் ஃபேர் ஒதுக்கீடு ஆகும் இப்போது விநியோகிக்கப்பட்ட வழியில் இந்த ஏஐஎம்டி அல்காரிதமைப் பயன்படுத்துவதன் மூலம் மேக்ஸ் மின் ஃபேர் ஒதுக்கீட்டை உறுதிசெய்ய முடியும் ஆகவே 1989 ஆம் ஆண்டில் சியு மற்றும் ஜெயின் ஆகியோரால் முன்மொழியப்பட்ட அல்காரிதம் அடிட்டிவ் இன்கிரீஸ் மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ் என்பதை குறிக்கிறது எனவே நீங்கள் ஃபுலோ விகிதத்தை கூட்டாக அதிகரிக்கிறீர்கள் ஆனால் ஃபுலோ விகிதத்தை பெருக்கி விடும் என்பதே இதன் அர்த்தம் எனவே wt அனுப்பும் வீதம் a அடிட்டிவ் இன்கிரீஸ் காரணி மற்றும் b என்பது மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ் காரணி எனவே கஞ்ஜசனைக் கண்டறியாத விகிதத்தை நீங்கள் அதிகரிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு சேர்க்கைக் கூறுகளை வழங்குகிறீர்கள் ஆனால் கஞ்ஜசன் குறையும் போது நீங்கள் பெருக்கல் கூறுகளை வழங்குகிறீர்கள் எனவே b இன் மதிப்பு 0 முதல் 0 எனவே நீங்கள் b ஆல் பெருக்கினால் அதாவது நீங்கள் வீதத்தை கைவிடுகிறீர்கள் எனவே ஒரு அடிட்டிவ் இன்கிரீஸ் மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ் எடுத்துக்காட்டு என்னவென்றால் அதிகரிக்கும் போதெல்லாம் ஒரு நிலையான கூறுகளைச் சேர்ப்பதன் மூலம் அதை நேரியல் முறையில் சேர்க்கிறீர்கள் என்று கூறுங்கள் ஆனால் கைவிடும் போதெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியைச் செய்கிறீர்கள் எனவே ஒரு பகுதி அடிட்டிவ் இன்கிரீஸ் மற்றும் ஒரு பகுதி மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ் ஆகும் எனவே இந்த அடிட்டிவ் இன்கிரீஸ் மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ் என்பது ஃபேர்நெஸ்யை உறுதிப்படுத்த உதவும் இப்போது AIAD அல்லது MIMD என நாம் அழைக்கும் மற்றொரு மாறுபாட்டைப் பார்ப்போம் எனவே AIAD என்பது அடிட்டிவ் இன்கிரீஸ் அடிட்டிவ் டிகிரிஸ் என்பது சேர்க்கையாக அதிகரிக்கும் மேலும் சேர்க்கை குறைகிறது MIMD என்பது நீங்கள் பெருக்கமாக அதிகரிக்கிறது அதே போல் நீங்கள் பெருக்கமாகவும் குறைகிறது எனவே பாட்டில்நெக் இணைப்பைப் பகிரும் 2 பயனர்களின் உதாரணத்தை பார்ப்போம் இப்போது 2 பயனர்கள் பாட்டில்நெக் இணைப்பைப் பகிர்கிறார்கள் எனவே இந்த 45 டிகிரி சாய்வு கொண்ட வரிசை உங்களுக்கு ஃபேர்நெஸ் ஐ அளிக்கிறது நீங்கள் இங்கே ஒரு புள்ளியை எடுத்துக் கொண்டால் பயனர் a மற்றும் பயனர் b இருவரும் கிட்டத்தட்ட சம அளவிலான பேண்ட்வித்தை பெறுகிறார்கள் அல்லது கடின ஃபேர்நெஸ் உடன் இருக்கிறார்கள் அவை சம அளவிலான பேண்ட்வித்தைப் பெறுகின்றன எனவே இந்த வரிசை எனக்கு ஃபேர்நெஸ் வரிசையை தருகிறது இதேபோல் இந்த வரிசை உங்களுக்கு செயல்திறன் வரிசையை அளிக்கிறது ஏனெனில் இங்கே மொத்த ஒதுக்கீடு 100 சதவீதத்தை எட்டியுள்ளது இப்போது நீங்கள் இந்த இடத்திலிருந்து தொடங்கினால் இந்த வரம்பை மீறியவுடன் பேண்ட்வித்தை அதிகரித்தால் இந்த சேர்க்கை அதிகரிப்புடன் அதாவது இந்த நூறு சதவீத பேண்ட்வித் இணைப்பை விட அதிகமான டேட்டாவை வைக்கிறீர்கள் எனவே ஒரு பாக்கெட் இழப்பை அனுபவிப்பீர்கள் இது கஞ்ஜசன் ஆகும் இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் பேண்ட்வித்தை ஒரு சேர்க்கை வழியில் குறைக்க விரும்பினால் நீங்கள் அதை இணையாக குறைக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு சேர்க்கை அதிகரிப்பு மற்றும் சேர்க்கை குறைப்பைச் செய்கிறீர்கள் என்றால் இந்த செயல்திறன் வரிசையைச் சுற்றி ஊசலாடுவீர்கள் என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் அது உகந்தது அல்ல இங்கே ஏதாவது ஒன்றை நாங்கள் விரும்புகிறோம் இது இரு ஃபுலேகளும் கிடைக்கக்கூடிய பேண்ட்வித்தில் 50 சதவிகிதத்தைப் பெறும் உகந்த புள்ளியாகும் மேலும் அவை 100 சதவிகிதம் என்று பொருள் இருக்கும் எனவே இந்த கட்டத்தை நாம் அடைய விரும்புகிறோம் எனவே அடிட்டிவ் இன்கிரீஸ் அடிட்டிவ் டிகிரிஸ் செயல்திறன் வரிசையில் ஊசலாடுவீர்கள் இதேபோல் மல்டிபிலிகேடிவ் இன்கிரீஸ் மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ் ஆகியவற்றில் ஊசலாடுவீர்கள் ஏனெனில் அதே விகிதத்தில் அதிகரிக்கும் மற்றும் அதே விகிதத்தில் வீழ்ச்சியடைவீர்கள் ஆனால் அடிட்டிவ் இன்கிரீஸ் மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ் போகிறீர்கள் என்றால் காட்சி இது போன்றது எனவே காட்சி இது போன்ற ஒன்றாகும் எனவே நீங்கள் ஒரு அடிட்டிவ் இன்கிரீஸ் செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ் செய்கிறீர்கள் பின்னர் மீண்டும் ஒரு அடிட்டிவ் இன்கிரீஸ் செய்கிறீர்கள் ஒரு மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ் ஒரு அடிட்டிவ் இன்கிரீஸ் மற்றும் மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ்வு எனவே படிப்படியாக நீங்கள் உகந்த புள்ளியை நோக்கி செல்வீர்கள் எனவே நீங்கள் ஒரு அடிட்டிவ் இன்கிரீஸ் தொடர்ந்து ஒரு மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ் பெறுகிறீர்கள் என்றால் பயனர்கள் இருவரும் இந்த கொள்கையைப் பின்பற்றுகிறார்கள் படிப்படியாக நீங்கள் இங்கிருந்து தொடங்கினால் இதேபோல் அவை உகந்த புள்ளிக்கு வரும் ஒரு அடிட்டிவ் இன்கிரீஸ் பின்னர் இந்த மைய புள்ளியை நோக்கி ஒரு மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ் மீண்டும் ஒரு அடிட்டிவ் இன்கிரீஸ் ஒரு மல்டிபிலிகேடிவ் டிகிரிஸ் படிப்படியாக நீங்கள் இந்த உகந்த புள்ளியை நோக்கி நகரும் எனவே இந்த வழியில் இந்த ஏஐஎம்டி வழிமுறை சேர்க்கை 45 டிகிரியில் அதிகரிக்கிறது மற்றும் வரி புள்ளிகளை நோக்கி பெருக்கம் குறைகிறது இந்த குறிப்பிட்ட வழிமுறையைப் பயன்படுத்தினால் நீங்கள் உகந்த புள்ளியை நோக்கிச் செல்லலாம் எனவே இந்த குறிப்பிட்ட வழிமுறை டிசிபி ஆல் சிலைடிங் விண்டோவின் அளவை சரிசெய்ய பயன்படுத்தப்படுகிறது சரி எனவே இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் கஞ்ஜசன் கன்ட்ரோல் வழிமுறையைப் பற்றிய விரிவான கண்ணோட்டத்தைப் பெற்றீர்கள் இந்த விரிவுரையுடன் டிரான்ஸ்போர்ட் லேயரில் வழங்கப்படும் அடிப்படை சேவைகளை உள்ளடக்கியுள்ளோம் எனவே அடுத்த சொற்பொழிவுகளில் டிரான்ஸ்போர்ட் லேயரின் கூடுதல் விவரங்களை நெறிமுறை கண்ணோட்டத்தில் பார்ப்போம் மேலும் இறுதி சேவைகளை உருவாக்குவதற்கு இந்த வெவ்வேறு சேவைகளை எவ்வாறு ஒன்றிணைக்க முடியும் என்பதையும் ஆராய்வோம் எனவே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி அடுத்த வகுப்பில் சந்திப்போம்